இப்போது நமக்கு ஏற்கனவே தெரிந்தவற்றின் அடிப்படையே மாறிவிடும் உண்மையில் இந்த சிக்கலை தீர்க்க முடியாது நமக்கு ஒரு புதிய கணித நுட்பம் தேவை எனவே புதிய கணித நுட்பம் கிரீன்ஸ்ஃபங்ஷன் நுட்பம் அது என்ன என்பதைப் பார்ப்போம் வெக்டர் கால்குலஸ் சூழலில் கிரீன் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெக்டர் கால்குலஸின் சில அடையாளங்கள் கிரீன் பெயரை கொண்டுள்ளன எனவே அவர் இந்த பகுதியில் நிறைய வேலை செய்தார் எனவே அவை அவரது பெயரை கொண்டுள்ளன எனவே இங்கே நிறைய பொருள் உள்ளன ஒவ்வொன்றாக செல்லலாம் இந்த இரண்டு சமன்பாடுகளும் என்னிடம் உள்ளன முழு மின்சார மூல பகுதியும் ஒரு வெளிப்பாடாக Q வில் அமுக்கப்பட்டுள்ளது இது மின்னோட்டத்தால் பெருக்கப்படும் பிஸிக்கல் மாறிலி எனவே இதை நான் Q என்று அழைக்கப் போகிறேன் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளும் இந்த சிக்கலை தீர்க்க போதுமானதாக இல்லை எனவே இப்போது நான் மீண்டும் எளிமையானதை உருவாக்கும் முன் விஷயத்தை மிகவும் சிக்கலாக்கப் போகிறேன் எனவே புதிய சிக்கல் என்ன நான் இரண்டு புதிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளேன் அவற்றை நான் g1 g2 என்று அழைக்கிறேன் அவற்றின் பண்புகள் என்ன அவை இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பூர்த்தி செய்கின்றன எனவே முதல் சமன்பாட்டைப் படிப்போம் அது என்று கூறுகிறது எனவே இந்த டெல்டா செயல்பாடு உங்கள் வழக்கமான டிராக் டெல்டா செயல்பாடு எனவே டிராக் டெல்டா செயல்பாட்டின் உடமைகள் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இது எல்லா இடங்களிலும் 0 மற்றும் முடிவிலி r r புள்ளியில் உள்ளது இது உண்மையில் சரியான செயல்பாடு இல்லை எனவே நான் இதன் ஒருங்கிணைப்பு பற்றி பேச முடியும் டெல்டா செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பு இந்த ஒருமைப்பாட்டை நான் மறைக்கும் வரை 1 எனவே நான் இந்த இரண்டு புதிய செயல்பாடுகளையும் நான் அறிமுகப்படுத்தியுள்ளேன் ஏனென்றால் நாம் மற்றும் என்று மேலும் மேலும் எழுதப் போகிறோம் நான் வெக்டர் அடையாளத்தை r மேல் கைவிட்டேன் எனவே நான் r ஐ எழுதியிருந்தாலும் நீங்கள் r ஐப் பார்க்கும்போது அது உண்மையில் தான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அது முழு விஷயத்தையும் மிகவும் விகாரமாக ஆக்குகிறது எனவே இது வெக்டரின் பக்கத்தை அகற்ற வேண்டும் எனவே நான் வெக்டர் குறிக்கும் போது மற்றும் r மதிப்பின் முழுமையான மதிப்பை நான் குறிப்பிடும்போது சூழலில் உங்களுக்கு தெளிவாகிவிடும் எனவே நாம் எதற்குள்ளும் செல்வதற்கு முன் இந்த இரண்டு சமன்பாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமைகள் என்ன என்பதை இந்த சமன்பாடு நினைவூட்டுகிறது ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கிறதா மாணவர் அப்படியே தெரிகிறது ஒரே மாதிரியாக தெரிகிறது எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளும் இது ஏதோ ஒன்று போலவும் ஏதோ ஒன்றுக்கு சமமாகவும் இருக்கும் இந்த இரண்டு சமன்பாடுகளும் பொருந்தக்கூடிய பொதுவான டெம்பிலேட் ஆக தெரிகிறது நான் வலது புறம் பூஜ்ஜியமற்றதாக மாற்றினால் இரண்டாவது சமன்பாட்டைப் பெறுகிறேன் மற்றொன்று வித்தியாசம் என்ன என்று உங்களிடம் கேட்டால் முதல் சமன்பாடு ஒரு மாறி r கொண்ட சமன்பாடு ஆகும் இரண்டாவது சமன்பாடில் இப்போது நான் இன்னும் ஒரு மாறி r ஐ அறிமுகப்படுத்தியுள்ளேன் இது முதலில் கொஞ்சம் விசித்திரமாகத் தோன்றும் ஆனால் அது விஷயத்தை மிகவும் சக்திவாய்ந்ததாக மாற்றும் இறுதியாக இந்த டெல் ஸ்கொயர் ஆபரேட்டர் இது திட்டமிடப்படாத ஒருங்கிணைப்புகளில் மட்டுமே செயல்படுகிறது எனவே இது r இன் எந்தவொரு செயல்பாட்டையும் சந்திக்கும் போது அது ஒரு நிலையாகும் எனவே இது சிறந்தது என்று திட்டமிடப்படாதவற்றில் மட்டுமே செயல்படும் என்று நாங்கள் கூறுவோம் இது ஒரு அனுமானம் மட்டுமே எனவே நான் இதை இங்கே தெளிவாக எழுத மாட்டேன் என்று நினைக்கிறேன் எனவே இப்போது இதை எவ்வாறு தொடரலாம் எனவே நாம் செய்யும் தந்திரம் என்னவென்றால் முதல் சமன்பாட்டை எடுப்போம் இந்த முதல் சமன்பாட்டை நான் ஆல் பெருக்கிக் கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது சமன்பாட்டை மூலம் பெருக்கவும் இந்த இரண்டையும் கழிப்பதன் மூலம் இந்த இரண்டையும் கழிப்பதன் மூலம் எனக்கு ஏதாவது நன்மைகள் எனக்கு கிடைக்குமா மாணவர் வலது புறம் வலது புறம் வலது புறம் அதிகம் எதுவும் நடக்காது இடது புறத்தில் எத்தனை வெளிப்பாடுகள் உள்ளன அது 4 வெளிப்பாடுகளாக இருக்க வேண்டும் ஆனால் பெருகுவதால் மற்றும் பெருகுவதால் என்ன நடக்கும் வெளிப்பாடுகள் உடன் என்ன நடக்கும் மாணவர் ரத்தாகும் அவை ரத்து செய்கின்றன எனவே நமக்கு ஒரு இருக்கும் வெளிப்பாடு போய்விடும் இப்போது நான் வலது புறத்தில் இருக்கிறேன் எனவே வலது புறம் இருந்தது நான் இங்கே கொஞ்சம் சேறும் சகதியுமான இருக்கிறேன் இவைகளெல்லாம் உங்களுக்குத் தெரியும் இவர்களெல்லாம் உண்மையில் r மற்றும் r செயல்பாடுகளை அறிவார்கள் மாணவர் என்னவாக இருக்கும் எனவே முதல் வெளிப்பாட்டில் இருந்து நான் பெறுவேன் இரண்டாவது வெளிப்பாட்டில் இருந்து நான் அவற்றைக் கழிக்கிறேன் எனவே எனக்கு இருக்கும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கழிக்கிறேன் எனவே இது ரத்துசெய்யப்பட்டது எனவே நான் இதை எல்லாம் விட்டுவிட்டேன் எனவே இதைப் பார்க்கும்போது நாம் முதலில் தொடங்கியதை விட இன்னும் குழப்பமானதாகத் தோன்றுகிறது ஆனால் இது நாம் எடுக்க வேண்டிய சில படிகள் நாம் செய்ய நிர்வகிப்பது எல்லாம் இந்த வெளிப்பாட்டில் இருந்து விடுபடுவதுதான் நாம் இன்னும் கொஞ்சம் வெக்டர் கால்குலஸ் செய்ய வேண்டும் எனவே வெக்டர் கால்குலஸ் தயாரிப்பு விதி என்று எதை அழைக்கிறோம் என்பதை அடையாளம் காண்க எனவே எனக்கு இரண்டு செயல்பாடுகள் g மற்றும் உள்ளன எனவே நான் வெக்டர் கால்குலஸ் உற்பத்தியின் வழித்தோன்றலை எடுக்க விரும்பினால் அது டைவர்ஜன்ஸ் ஆகின்றன எனவே நாம் எதையும் பெறுவதற்கு முன் இடது புறம் இருப்பது ஸ்கேலாரா அல்லது வெக்டரா மாணவர் ஸ்கேலார் தரம் மாணவர் ஆம் ஒரு வெக்டர் மாணவர் g என்பது ஒரு ஸ்கேலார் எனவே இது ஒட்டுமொத்த வெக்டர் ஆகும் மாணவர் சரி நான் ஒரு வெக்டரின் டைவர்ஜன்ஸை எடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்கேலார் கிடைக்கும் மாணவர் இந்த வெளிப்பாட்டை பாருங்கள் இது ஒரு வெக்டர் இது வெக்டர் புள்ளி தயாரிப்பு ஸ்கேலார் மாணவர் இன் ஸ்கேலார் என்பது g ஆல் பெருக்கப்பட்ட ஸ்கேலார் எனவே குறைந்தபட்சம் நான் பரிமாணமாகக் குறிக்கிறேன் நான் வெக்டருக்கு சமமான ஸ்கேலாரை எழுதவில்லை எனவே இந்த வகையான அடிப்படை சோதனை நீங்கள் செய்து இந்த வெளிப்பாட்டை எழுத வேண்டும் எனவே இந்த அடையாளத்தைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டின் இடது புறத்தை மீண்டும் எழுத முடியுமா எனவே நான் இதை எழுத முயற்சித்தால் இதைப் பார்த்தால் நான் எதை எழுதுவேன் என்பதற்கு சமமாக இதை எழுதலாம் மாணவர் Del dot del dot g 1 phi டெல் டாட் g 1 கிரேடு மாணவர் ஃபை 1 ஃபை 1 மாணவர் மைனஸ் டெல்டா phi 1 சரியானது ஏனென்றால் மீண்டும் இரண்டு முறை வரும் அது அனைத்தையும் ரத்து செய்யும் எனவே இது நாம் செய்த ஒரு மனிபுலேஸன் ஆகும் எனவே இந்த முடிவை நம்முடைய நினைவில் வைத்திருப்போம் இப்போது இதுவரை நான் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளைப் பற்றி பேசப் போகிறோம் என்று கூறி ஆரம்பித்தோம் ஆனால் இதுவரை எங்கும் ஒருங்கிணைப்பு இல்லை எனவே அந்த ஒருங்கிணைப்பை நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்னிடம் உள்ள இந்த சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் அதை V இன் கொள்ளளவின் மேல் ஒருங்கிணைப்போம் எனவே அதை கொள்ளளவின் மேல் ஒருங்கிணைப்போம் எனவே இந்த முழு விஷயம்dV இங்கே அதைத்தான் நாம் செய்யப் போகிறோம் எந்தவொரு வெளிப்பாடுகளையும் எளிமையாக்குவதை நீங்கள் காண்கிறீர்களா மாணவர் பகுதி ஆம் என்பது 1பிராந்தியத்தின் அளவு எனவே இந்த கொள்ளளவு ஒருங்கிணைப்பில் எளிமையாக்கக்கூடிய ஒரே வெளிப்பாடு எது கடைசி வெளிப்பாட்டை பற்றி என்ன நான் ஒரு டெல்டா செயல்பாட்டை ஒருங்கிணைத்து வருகிறேன் இது வெளிப்பாடு என்று எளிமைப்படுத்தக்கூடும் மற்ற வெளிப்பாடு எவ்வாறு எளிமைப்படுத்தப்படும் என்பது மிகவும் தெளிவாக இல்லை எனவே அவை எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்போம் மாணவர் அதற்கு துணை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நான் அடுத்ததாக பெற இருப்பதை நீங்கள் பெறுகிறீர்கள் இந்த வெளிப்பாட்டை நான் இங்கு கொள்ளளவுக்கு மேல் ஒருங்கிணைக்கும்போது இது இந்த கொள்ளளவு ஒருங்கிணைந்ததாக இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே அதற்குத்தான் நாங்கள் வருகிறோம் 3D இல் டைவர்ஜன்ஸ் தேற்றம் என்னிடம் இருக்கும்போது அது கூறியது மாணவர் ஓவர் 3D இல் இருந்த ds பள்ளிப்படிப்பின் போது படித்த டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பற்றி சிந்திக்கப் பழகிவிட்டோம் அதை நாம் 3 D விஷயமாக நினைத்துப் பழகிவிட்டோம் ஒரு கொள்ளளவு மற்றும் மேற்பரப்பு ஃபிளக்ஸ் உள்ளது ஆனால் உண்மையில் இந்த தேற்றத்தை அதிக அல்லது குறைந்த பரிமாணங்களில் உருவாக்குவதிலிருந்து உங்களைத் தடுக்க எதுவும் இல்லை முக்கிய யோசனை என்னவென்றால் நான் இடது புறத்தில் N பரிமாணங்களில் ஒரு அளவைக் கொண்டிருந்தால் வலது புறத்தில் N 1 பரிமாணத்தில் தொடர்புடைய மேற்பரப்பு உள்ளது எனவே நம்முடைய சிக்கல் உண்மையில் 2D 3D இல் அல்ல என்பதால் டைவர்ஜன்ஸ் தேற்றம் 2D இல் பின்வருமாறு எளிமைப்படுத்தப்படுகிறது எனவே நான் ஒற்றை பரிமாணத்தை கைவிட வேண்டும் எனவே இந்த மூடிய கொள்ளளவு வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு எனவே இது வரையறுக்கப்பட்ட மேற்பரப்பாக மாறும் மற்றும் dV dS ஆக மாறும் dS dl ஆக மாறும் எனவே இது dS தவிர வேறொன்றுமில்லை இது உங்கள் 2D டைவர்ஜன்ஸ் தேற்றம் இதை நீங்கள் ஒரு மேற்பரப்பாக நினைக்க விரும்பினால் இது போன்றது சில மேற்பரப்பு இடது புறம் உள்ளே மதிப்பீடு செய்யப்படுகிறது மற்றும் வலது புறம் எல்லையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது இது ஒரு கண்டியூர் ஒருங்கிணைப்பு மாணவர் இல்லை இயல்பானது ஒரு இயல்பானது எனவே இது ஒரு வெளிப்புறம் மாணவர் வெளிப்புற மேற்பரப்பு ஆமாம் எனவே இது dl இந்த dl மூலம் வரும் ஃப்ளக்ஸ் என்பது இயல்பான திசையில் இங்கே அதே விளக்கம் A இன்ஃப்ளக்ஸ் ஆகும் மாணவர் ஒரு சிறிய பகுதி இணைப்பில் அந்த பகுதி இப்போது வரி நீள உறுப்பு ஆகிவிட்டது எனவே ஒன் டு ஒன் மேப்பிங் இந்த டைவர்ஜன்ஸ் தேற்றத்தின் 2D மேலும் இது டைவர்ஜன்ஸ் வரையறையைப் பயன்படுத்தினால் இது மீண்டும் மிகவும் எளிதானது மேலும் நீங்கள் இதைப் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பினால் அதை பெறலாம் எனவே இப்போது இந்த டைவர்ஜன்ஸ் தேற்றத்தை இப்பகுதி 1 க்கு பயன்படுத்த வேண்டும் எனவே எங்கள் பகுதி 1 எனவே இது எங்கள் பகுதி 1 நான் இங்கு பகுதி 1 ஐ வரைய முயற்சிக்கிறேன் இது எனது V 1 பகுதி 1 இதன் இரண்டு எல்லைகள் S மற்றும் இவை வரையறுக்கப்பட்ட மேற்பரப்புகளாக நான் நினைத்தால் உண்மையில் இது போன்ற சாதாரண வெக்டர் வரைந்திருக்கிறேன் நான் ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு ஆக நினைத்தால் இந்த தொகுதிக்கு நான் டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தும்போது எத்தனை மேற்பரப்பு ஒருங்கிணைப்புகளை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் கொள்ளளவு ஒரு மேற்பரப்பால் மூடப்பட்டிருந்தது எனவே அந்த மேற்பரப்பு வழியாக ஃப்ளக்ஸை நான் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது எனவே இது மிகவும் நேராக முன்னோக்கி இருந்தது இந்த விஷயத்தில் நான் இந்த கொள்ளளவுக்கு டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தினால் அளவை சரியாக விட்டுச்செல்லும் ஃப்ளக்ஸ் குறித்து நான் கவனித்துக் கொள்ள வேண்டும் டைவர்ஜன்ஸ் தேற்றத்தின் கருத்தியல் பொருள் இதுதான் உள்ளே உள்ள மூலங்களின் வேறுபாடு வெளிச்செல்லும் ஃப்ளக்ஸுக்கு சமம் இப்போது இந்த விஷயத்தில் இந்த கொள்ளளவு 1 எத்தனை மேற்பரப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு மேற்பரப்பு ஃப்ளக்ஸ்கள் S வெளிப்புற வழியாக அல்லது வெளிப்புற வழியாக கசியலாம் எனவே இந்த டைவர்ஜன்ஸ் தேற்றத்தை நான் எழுதும்போது இரு மேற்பரப்புகளின் வழியாக ப்ளக்ஸ் எழுத வேண்டும் எனவே இந்த வெக்டர் நேர்மாறாக இங்கே அழைப்போம் அது இங்கே வெளிப்புற இயல்பானது இதை n 1 என்று அழைப்போம் இதை என்று அழைப்போம் எனவே இங்கே பயன்படுத்தப்படும் டைவர்ஜன்ஸ் தேற்றம் எனக்கு மொத்த ஃப்ளக்ஸ் கொடுக்கும் எனவே இந்த s எனக்கு கொடுக்கும் மாணவர் இது வெளிப்புறம் இயல்பானது ஏனென்றால் இந்த அளவை விட்டு வெளியேறும் அனைத்து ஃப்ளக்ஸையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எனவே இது வெளிப்புற ஃப்ளக்ஸ் பிளஸ் ஃப்ளக்ஸ்ன் இந்த நேரடியான பட்ஜெட் இப்போது உண்மையில் அது தொலைவில் உள்ளது நம்முடைய ஆதாரம் இங்கே பொருத்தப்பட்டது எனவே எல்லை S முடிவிலியில் நாம் பிஸிக்கலி என்ன எதிர்பார்க்கிறோம் மாணவர் புலம் புலம் 0 க்கு செல்ல வேண்டும் எனவே இந்த வெளிப்பாடு 0 செல்லப்போகிறது இங்கே இரண்டாவது வெளிப்பாட்டிற்கு வருவோம் இரண்டாவது வெளிப்பாடாக நான் எழுதி இருப்பது மாதிரியே நீடித்திருக்கிறது மற்றும் அவர்களுக்கிடையே தொடர்பு என்ன அவைகள் ஒன்றுக்கொன்று எதிரானவை எனவே இதை நான் என்று எழுத முடிந்ததற்கு ஒரே காரணம் என்னவென்றால் இந்த இயல்பானது வெளிப்புறமாக இந்த திசையில் இருப்பதால் இந்த மேற்பரப்புக்கு இயல்பை அழைக்க நான் முன்பு முடிவு செய்தேன் ஆனால் நான் கொள்ளளவு 1 க்கு டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைச் செய்யும்போது வெளியே செல்லும் ஃப்ளக்ஸ் வெக்டரை நான் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே நான் முழு பிரச்சினையையும் கொண்டு தீர்க்க முடியும் அல்லது கொண்டு தீர்க்க முடியும் கான்வென்ஸன்என்பது என்னைப் பொறுத்தது நான் தேர்வு செய்யப் போகிறேன் எனவே உள்நோக்கி இயல்பானது அதனால்தான் மைனஸ் அடையாளம் உள்ளது மாணவர் r இன் செயல்பாடு ஆம் எல்லை இருக்கும் இடத்தின் செயல்பாடாக மாணவர் ஆமாம் எல்லாம் ஒரு எழுத வேண்டும் ஆம் மாணவர் எனவே ஒருங்கிணைப்பு நிலையில் சில மதிப்பு உள்ளது மற்றும் பிற எனவே இந்த ஒரு கண்டியூர் ஒருங்கிணைப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது எல்லையில் மட்டுமே மதிப்பிடப்படுகிறது இது ஒரு கொள்ளளவில் மதிப்பீடு செய்யப்படவில்லை எனவே இது பொதுவாக வரையறுக்கப்பட்டுள்ள எல்லையில் மட்டுமே படத்தில் வருகிறது எனவே இதைப் பயன்படுத்துவோம் முந்தைய பக்கத்தில் நம்மிடம் இருந்த வெக்டர் கால்குலஸ் அடையாளம் இதுதான் குறிப்பு நேரம் 1652 ஐப் பார்க்கவும் மற்றும் இது கொள்ளளவுக்கு மேல் ஒருங்கிணைந்த dV இங்கே இல்லை இந்த விஷயத்தில் dS ஆகும் ஏனென்றால் நான் 2 D சிக்கலுக்கு சென்றுவிட்டேன் இதற்கு முன்பு நாம் பெற்ற பயன்படுத்தி இது முழு விஷயமாக மாறியது இந்த முழு விஷயமும் இங்கே நம்முடைய டைவர்ஜன்ஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறது எனவே இது ஆக மாறும் இது இங்கே உள்ளது எனவே மிகவும் சிக்கலான ஒன்றும் இல்லை நாம் நம்முடைய இரண்டு சமன்பாடுகளுடன் தொடங்கினோம் இந்த இரண்டு பையன்களும் இந்த இரண்டு கிரீன்ஸ் செயல்பாடுகளுடன் கழிக்கப்படுகின்றனா் இந்த கிரீன்ஸ் செயல்பாட்டைப் பற்றி நான் உங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை எனவே நாம் அவற்றை அறிவோம் என்று கருதுகிறோம் மற்றொரு பாடத்தில் அவற்றை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி பேசுவோம் ஆனால் இப்போது அவைகளை நாம் அறிந்தது என்று வைத்துக் கொள்வோம் அவற்றை நாம் கழித்துவிட்டு இந்த உறவைப் பெறுவதற்கு சில வெக்டர் கால்குலஸ் பயன்படுத்தினோம் அதன் பிறகு இந்த உறவை பெறுவதற்கு நம்முடைய டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தினோம் இப்போது நான் இந்த சமன்பாட்டிற்கு திரும்பிச் சென்றால் இதுவும் கொள்ளளவு தொடர்பாக ஒருங்கிணைக்கப் போகிறது எனவே இது ஒரு ஆக இருந்தது அது கொள்ளளவு ஒருங்கிணைப்பு எனவே இந்த ஒருங்கிணைப்பை நான் செய்தால் இவை அனைத்தும் அறியப்பட்ட விஷயங்கள் g எவ்வாறு கணக்கிடுவது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஆனால் நாங்கள் அதைப் பெறுவோம் எனவே தெரிந்தது Q சிக்கலில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் Q மின்சார மூலத்தை Q கைப்பற்றுகிறது எனவே இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே இது எனக்குத் தெரியும் இதை நான் சம்பவம் புலம் என்று அழைக்கப் போகிறேன் ஏனெனில் அது மின்சார மூலத்தைப் பற்றிய தகவல்களைக் கொண்டுள்ளது மின்சார மூலத்திலிருந்து வெளிவரும் சில சம்பவ புலங்கள் சிதறப் போகிறது எனவே இதை நான் என்று அழைக்கப் போகிறேன் இது r அல்லது r இன் செயல்பாடாக இருக்க வேண்டும் மாணவர் பிரைம் r சரிதானே ஏனென்றால் மின்சார மூலம் அனைத்தும் இருக்கும் இடத்தை நான் ஒருங்கிணைக்கிறேன் மின்சார மூலமானது r இன் செயல்பாடு எனவே நான் r உடன் எஞ்சியிருக்கப் போகிறேன் இந்த பையனுக்கு நன்றி ஏனென்றால் r மற்றும் r இன் செயல்பாடு r இன் செயல்பாடு ஆக மட்டுமே இருந்தால் அது இந்த ஒருங்கிணைந்த எண் ஆக மட்டுமே இருக்கும் இப்போது இந்த சிறிவைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கப் போகிறோம் இந்த வார்த்தையை நாம் சரியாகக் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மற்ற எல்லா வெளிப்பாடுகளையும் எளிமை படுத்தி விட்டீர்கள் எனவே மின்சார வெளிப்பாடாக மாறுகிறது இந்த மைனஸ் இங்கே இந்த வெளிப்பாடு இங்கே தோன்றியுள்ளது இங்கே எஞ்சியிருப்பது இந்த இறுதி வெளிப்பாடு மட்டுமே எனவே இந்த செயல்பாட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும் எனக்கு ஒரு டெல்டா செயல்பாடு உள்ளது அது மற்றொரு செயல்பாட்டால் பெருக்கப்படுகிறதுமேலும் அதை நான் ஒருங்கிணைக்கிறேன் மாணவர் எனவே அது கிட்டத்தட்ட சரியானது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் எனவே இது எனக்கு இங்கே ஒரு புள்ளி rஉள்ளது எனக்கு இங்கே ஒரு புள்ளி r எனவே ஒருங்கிணைப்பின் கொள்ளளவு இருந்தால் மாணவர் இது 1 ஐ மட்டுமே தூண்டும் நான் நன்றாகத் தூண்டுவேன் ஆனால்1 அல்ல மாணவர் இரண்டு அது ஒரு ஒருங்கிணைப்பைக் கொண்டுள்ளது எனவே இது இந்த டைராக் டெல்டா செயல்பாடு என்பது பல பரிமாணங்களின் ஒரு செயல்பாடு எனவே இது ஒரு கொள்ளளவு ஒருங்கிணைப்பு என்றால் இது மூன்று பரிமாணத்திலிருந்து பெறப்பட்ட டெல்டா செயல்பாடு இது 2D எனவே இது இரண்டு பரிமாணத்திலிருந்து பெறப்பட்ட டெல்டா செயல்பாடு ஆகும் எனவே எங்கிருந்தாலும் r r இது இங்கே இருந்தால் இந்த டெல்டா செயல்பாடு குறியீட்டின் உள்ளே செயல்பாட்டின் மதிப்பைப் பிரித்தெடுக்கும் நான் என்ன செய்கிறேன் என்றாள் இரண்டு நிபந்தனைகள் உள்ளன நான் இந்த பிராந்திய தொகுதி 1 ஐ மட்டும் ஒருங்கிணைத்து வருகிறேன் முழு ஸ்பேஸையும் செய்யவில்லை எனவே r இன் இருப்பிடத்தைப் பற்றி நான் ஏதேனும் சொல்லி இருக்கிறேனா இல்லைதானே இந்த r அறிமுகப்படுத்தும்போது அதைப்பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அது சில வேரிஅபுள் ஆக வந்தது எனவே இந்த கொள்ளளவை இங்கே பார்க்கும்போது r எங்கே என்று சொல்லவில்லை r இல் இருக்கக்கூடும் அல்லது அது எங்கே இருக்க முடியும் மாணவர் r இருந்தால் அதாவது rஎன்பது இங்கே சொல்லலாம் மேலும்r ஐக் கொண்ட அந்த கொள்ளளவை நான் ஒருங்கிணைக்கிறேன் அதாவது r என்பது r க்கு சமமாக இருக்கும் ஒரு புள்ளி இருக்கும் மேலும் அந்த அளவின் மீது டெல்டா செயல்பாட்டை நான் ஒருங்கிணைக்கும்போது நான் பெறும் இந்த ஒருங்கிணைப்புக்கு என்ன நடக்கும் பிரைம் மறுபுறம் r இங்கே உள்ளே இருந்தால் நான் ஐ ஒன்றிணைக்கிறேன் என்றால் டெல்டா செயல்பாட்டின் மதிப்பு என்னவாகும் மாணவர் எல்லா இடங்களிலும் 0 இருக்கிறதா ஆகவே மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் மற்றும் வெக்டர் கால்குலஸ் போன்ற ஒரு நடனம் போல எப்படி ஒருவருக்கொருவர் உதவுகிறது என்பதை நீங்கள் காணலாம் இந்த இறுதி சமன்பாட்டிற்கு நாம் இங்கே வர வேண்டும் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் நாம் அதற்கு மிக அழகான பிஸிக்கல்விளக்கத்தை அளிப்போம் எனவே அதைப் பற்றிப் பேசுவோம் இந்த மேல் சமன்பாடுகள் உண்மையில் 2 சமன்பாடுகள் இங்கே முடிந்துவிட்டன ஒன்று r என்பது r க்கு சொந்தமானது r க்கு சொந்தமானது இரண்டாவது r சொந்தமானது எனவே r சொந்தமானபோது அதை இன்னும் அடையாளம் காணவில்லை ஆனால் உண்மையில் ஹ்யூஜென்ஸின்Huygens's கொள்கை தவிர ஒன்றுமில்லை ஒவ்வொரு வெளிப்பட்டிருக்கும் ஒரு பிஸிக்கல் விளக்கத்தை அளிப்போம் இந்த விஷயம் நீங்கள் சந்திக்காத ஒன்று எனவே இதுவரை பெயரைக் கேட்டது கூட கேட்டது இல்லை ஆனால் இது ஈஸ்ட்டிங்க்ஷன் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு நல்ல கேள்வி என்னவென்றால் இந்த சமன்பாடுகளைத் தாங்களே தீர்ப்பது குறித்து நாம் ஏன் சிந்திக்க முடியாது முந்தைய சிக்கலில் எங்களிடம் லைன் சார்ஜ் இருந்தது நாம் அவற்றை ஒருங்கிணைத்து தனித்தனியாக எடுத்து தீர்வு பெற்றோம் இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகள் உங்களிடம் பௌண்டரி கண்டிஷன்ஸ் களை விதிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் இரண்டு வெவ்வேறு கொள்ளளவுகள் உள்ளன எனவே எல்லைகளில் மதிக்கப்பட வேண்டியவை டான்ஜென்ஷியல் E புலம் டான்ஜென்ஷியல் H புலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நான் இங்கு பார்க்கும்போது இந்த இரண்டு சமன்பாடுகளும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை இது இங்கே பாய்ன்ட் பய் பாய்ன்ட் உறவின் அடிப்படையில் மற்றும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் விதிக்க எனக்கு வழி இல்லை மாணவர் மற்றும் 2 என நாங்கள் அறிமுகப்படுத்தியவைதான் மாணவர் அவைகள் எதுவும் இல்லை கணித ரீதியாக அவை மின்சார புலங்கள் மாணவர் அவைகளுக்கு கொள்ளளவு வேறுபாடு இல்லை தொகுதி 2 எது தொகுதி 1 எது என்பது அவர்களுக்குத் தெரியாது எனவே பௌண்டரி கண்டிஷன்ஸ் சுமத்துவது இதன் மூலம் முற்றிலும் சாத்தியமில்லை மற்ற சிக்கலில் எந்தவிதமான எல்லையும் இல்லை சார்ஜ்கள் மேற்பரப்பில் உள்ளன அதனால்தான் நான் இந்த சமன்பாட்டைக் கழித்து பின்னர் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவுடன் ஒருங்கிணைக்கிறேன் எனவே நாம் உடன்மட்டுமே ஒருங்கிணைத்தோம் பின்னர் நாம் மட்டுமே ஒருங்கிணைப்போம் இந்த சமன்பாடு நமக்கு சரியானது என்பதை நீங்கள் காணலாம் இது உண்மையில் இப்போது மேற்பரப்பில் மட்டுமே இயங்குகிறது இங்கே இந்த வலது புறம் நான் பௌண்டரி கண்டிஷன்ஸ் விதிக்கப் போகிறேன் அந்த இடத்தில்தான் அந்த கொள்ளளவு ஒரு மேற்பரப்பாக மாற்றப்பட்டுள்ளது மற்றும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் வலது புறத்தில் இங்கே பயன்படுத்தப்படும் எனவே அதனால்தான் கொள்ளளவை ஒருங்கிணைப்பதற்கான இந்த தந்திரத்தை நாங்கள் செய்கிறோம் பின்னர் டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே அதனுடன் இந்த விவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் பின்னர் இந்த வெளிப்பாடுகளின் பிஸிக்கல்விளக்கத்தைப் பார்ப்போம்